இந்த விரிவுரையில் நாம் ப்ரோடீன் ஸ்ட்ரக்ஸர் அண்ட் பங்க்ஸ்ஸன்ப் பற்றியும் மேலும் ப்ரோடீன் உடைய அடிப்படை கட்டமைப்பு பற்றியும் விவாதிப்போம் மற்றும் அவை எப்படி வரிசையும் கட்டமைப்பையும் எவ்வாறு உருவாக்குகிறது எனவும் மேலும் ப்ரோடீன்ஸ் உடைய பங்க்ஸ்ஸன் என்ன நாம் கடைசி வகுப்பில் என்ன விவாதித்தோம் என்பதை நினைவு கொள்ளுங்கள் டேட்டாபேஸ் என்பது சரி டேட்டாபேஸ் என்றால் என்ன அவை தரவு மற்றும் கணினி உருவாக்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்தின் தொகுப்பு எனவே டேட்டாபேஸஸ் பற்றி விவாதித்தோம் மற்றும் அவற்றின் சிறப்பியல்பு அம்சங்கள் என்ன என்பதையும் மற்றும் ஒரு டேட்டாபேஸஸின் வளர்ச்சிக்கு ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் என்ன என்பதையும் விவாதித்தோம் ரிலேஸ்ஷனல் டேட்டாபேஸ் மற்றும் டேட்டாபேஸ்களின் சேகரிப்பு பற்றி நாங்கள் விவாதித்தோம் டேட்டாபேஸ்களின் சேகரிப்பு எங்கிருந்து கிடைக்கும் நியூக்ளிக் ஆசிட் ஆராய்ச்சியில் இது ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுகிறது மேலும் அவை லிட்ரேசர்ல் கிடைக்கும் அனைத்து டேட்டாபேஸ்களின் தொகுப்பையும் வழங்க ஒரு வெப்சைட்டைப் பராமரிக்கின்றன PUBMED என்ன மாணவர் DDBJ DDBJ EMBL மற்றும் ஜென்பேங்க் மேலும் பண்புகள் பற்றி விவாதித்தோம் எனவே டைநியூக்ளியோடைடு பண்புகளுக்காக ஒரு நியூக்ளியோடைடு பண்புகள் டேட்டாபேஸ்ஸைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் லிட்ரேசர் டேட்டாபேஸ்ஸைப் பற்றி விவாதித்தோம் எனவே உயிரியல் அறிவியலுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் லிட்ரேசர் டேட்டாபேஸ் என்ன மாணவர் PUBMED எனவே உயிரியல் அறிவியலில் வெளியிடப்பட்ட லிட்ரேசர்கள் தொடர்பான தகவல்களைப் பெற நீங்கள் PUBMED என்னென்ன மாணவர் ப்ரோடீன்ஸ் ப்ரோடீன்கள் நியூக்ளிக் ஆசிட்கள் கார்போஹைட்ரேட்டுகள் என்பது சரி எனவே இது ஒரு நியூக்ளிக் ஆசிட்கள் என்றால் முந்தைய வகுப்புகளில் நாங்கள் விவாதித்தோம் இவை ஜெனிடிக் தகவல்களைக் கொண்டு இருக்கிறது கார்போஹைட்ரேட்டுகளைப் பற்றி நாங்கள் பேசினோம் இது குளுக்கோஸ் அல்லது பிரக்டோஸ் வடிவத்தில் கிடைக்கும் மனித உணவின் பிரதானமாகும் இது செல்லுலோஸ் மற்றும் பலவற்றைப் பொறுத்து ஒரு கட்டமைப்பு பாதுகாப்பு உறுப்பு ஆகும் ப்ரோடீன்களை கருத்தில் கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமானது இது அனைத்து உயிரினங்களிலும் அவற்றின் செயல்பாடுகளில் மிகவும் முக்கியமானது ஆகும் ப்ரோடீன்கள் உயிரினங்களில் மாறுபட்ட கட்டுமானத் தொகுதி என்றால் என்ன இது அமினோ ஆசிட் ஆகும் எனவே உங்களிடம் அமினோ ஆசிட்கள் உள்ளன இது ப்ரோடீன்களின் கட்டுமானத் தொகுதி ஏன் அதை அமினோ ஆசிட்கள் என்று அழைக்கிறார்கள் ஏனெனில் இது ஒரு அமினோ குழு NH2 குழு மற்றும் ஒரு கார்பாக்சைல் குழுவைக் கொண்டுள்ளது இது சைடு செயின் ஆக இருக்கிறது எனவே அது மாறுபடும் அமினோ குழு மற்றும் கார்பாக்சைல் குழு காரணமாக அமினோ ஆசிட்கள் என்று அழைக்கிறோம் எனவே முதலில் நான் அமினோ ஆசிட்களின் வகைகளைப் பற்றி பார்க்க விரும்புகிறேன் இயற்கையாகவே 20 அமினோ ஆசிட்கள் உள்ளன எனவே 20 அமினோஆசிட் ரெசிடுஸ்களின் பட்டியலை தருகிறேன் பின்னர் வரும் ஸ்லைடுகளில் நாங்கள் 3 எழுத்து குறியீடுகளை அல்லது ஒரு எழுத்து குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே அனைத்து 20 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களையும் அவற்றின் 3 எழுத்து மற்றும் ஒரு கடிதக் குறியீடுகள் பற்றிய அட்டவணையை இங்கே தருகிறேன் எனவே நீங்கள் அலனைன் என்று சொன்னால் அவற்றை 'ala' A L A மற்றும் வெறும் A பல அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களுக்கு செய்ய முடியும் ஒவ்வொரு அமினோ ஆசிட்டின் முதல் எழுத்தையும் பயன்படுத்தலாம் சில சந்தர்ப்பங்களில் A உடன் தொடங்கும் இரண்டிற்கும் நீங்கள் அலனைன் மற்றும் அஸ்பார்டிக் ஆசிட்டைக் கண்டால் எனவே அவர்கள் அலனைனை வைக்க விரும்புகிறார்கள் A அஸ்பார்டிக் ஆசிட்டைப் பொறுத்தவரை அவை அஸ்பார்டிக் ஆசிட் என்று உச்சரிக்கலாம் எனவே அவர்கள் D போடுகிறார்கள் அதேபோல் அவர்கள் 20 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களுக்கு 20 எழுத்துகளை ஒதுக்கினர் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் உள்ளதா என்பதில் பல எழுத்துக்கள் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் பார்த்தால் எனவே 20 வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் அவை முக்கியமாக இரண்டு வெவ்வேறு குழுக்களாக வகைப்படுத்தப்படுகின்றன அவை பண்புகளின் அடிப்படையில் ஹைட்ரோபோபிக் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் ரெசிடுஸ்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன ஃபோபிக் என்றால் என்ன என்பது தண்ணீர் ஆகும் எனவே தண்ணீரை வெறுக்கும் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் எவை எனவே முக்கியமாக அவை அலிபாடிக் குழுக்களைக் கொண்டிருக்கின்றன அவை ஹைட்ரோபோபிக் ரெசிடுஸ்கள் மற்றும் ரெசிடுஸ்கள் தொடர்பு கொள்ளும் அதிக போக்கைக் கொண்டுள்ளன எனவே அவை ஹைட்ரோஃபிலிக் ரெசிடுஸ்களாக இருக்கிறது எளிமையாக நான் 10 அமினோ ஆசிட்களை ஹைட்ரோபோபிக் என்றும் மேலும் 10 அமினோ ஆசிட்களை ஹைட்ரோஃபிலிக் என்றும் வகைப்படுத்தினேன் எனவே ஹைட்ரோபோபிக் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களில் நான் 4 வகைப்பாடுகளாக மாற்றினேன் எனவே முதல் ஒன்று கிளைசின் பக்க சங்கிலி இல்லாததால் N கல்பா C அவை பிரதான சங்கிலி அல்ல ஏனெனில் இங்கே நீங்கள் நான்கும் வெவ்வேறு குழுக்கள் அல்ல ஆனால் அவை பத்தொன்பது அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களும் கார்பனுடன் இணைக்கப்பட்ட குழுக்கள் அவை வேறுபட்டவை எனவே கைரல் அமினோ ஆசிட்கள் ஆகும் எனவே இரண்டாவது குழு அலிபாடிக் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் அலிபாடிக் அமினோ ஆசிட்கள் என்றால் என்ன எனவே இங்கே நான் அமினோ ஆசிட்களைக் கொண்ட மற்றொரு குழு சல்பர் வைத்தேன் இரண்டு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் சல்பரைக் கொண்டிருக்கின்றன ஒன்று மெத்தியோனைன் மற்றொன்று சிஸ்டைன் இரண்டில் ஒன்று டைசல்பைட் பிணைப்புகளை உருவாக்கும் இது டைசல்பைட் பிணைப்புகளை உருவாக்கும் மாணவர் சிஸ்டைன் சிஸ்டைன் என்பது சரி எனவே சிஸ்டைன் டைசல்பைட் பிணைப்புகளை சரியாக உருவாக்கும் எனவே நான் முக்கியமாக இரண்டு குழுக்களாக வகைப்படுத்தினேன் இரண்டு குழுக்களில் ஹைட்ரோபோபிக் ரெசிடுஸ்கள் கிளைசின் அலிபாடிக் அரோமாட்டிக் மற்றும் சல்பரைக் கொண்ட 4 வெவ்வேறு வகுப்புகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் நீங்கள் ஹைட்ரோஃபிலிக் ரெசிடுஸ்களை ஆராய்ந்தால் இங்கே நான் 3 வெவ்வேறு குழுக்களாக வகைப்படுத்துகிறேன் ஒன்று நெகடிவ் சார்ஜ் ஏனெனில்அவற்றில் ஆசிட் குழு இருக் கிறது எனவே அஸ்பார்டிக் ஆசிட் மற்றும் குளுட்டமிக் ஆசிட் மற்றும் பாசிட்டிவ் சார்ஜ் லைசின் அர்ஜினைன் மற்றும் ஹிஸ்டைடின் மற்றும் பிற போலார் ரெசிடுஸ்கள் அஸ்பாராகைன் குளுட்டமைன் செரைன் த்ரோயோனைன் மற்றும் புரோலின் எனவே முக்கியமாக நீங்கள் இரண்டு குழுக்களை வகைப்படுத்துகிறீர்கள் இரண்டு குழுக்கள் வரை துணைக்குழுக்களாக வகைப்படுத்துககிறது இந்த குழுக்கள் புரிந்து கொள்ள முக்கியம் குறிப்பாக மூடேஷன்களில் ப்ரோடீன் அமைப்பு அல்லது செயல்பாட்டைப் புரிந்துகொள்ள அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களை மாற்றுவதைக் குறிக்கின்றன ஒவ்வொரு அமினோ ஆசிட்களின் பண்புகள் அம்சங்களைப் பற்றி அறிந்து கொள்வது முக்கியம் இப்போது 20 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களில் ஈடுபட்டுள்ள பல்வேறு கெமிக்கல் குழுக்கள் யாவை ஆல்கஹால் போன்ற பல்வேறு கெமிக்கல் குழுக்கள் உள்ளன இதில் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களில் ஈடுபட்டுள்ள பல்வேறு கெமிக்கல் குழுக்கள் யாவை எந்த அமினோ ஆசிட்களில் ஆல்கஹால் உள்ளது சிரைன் மற்றும் த்ரோயோனைனில் ஆல்கஹால் உள்ளது எனவே எதில் ஆசிட் உள்ளது அஸ்பார்டிக் ஆசிட் குளுட்டமிக் ஆசிட் என்பது சரி எனவே எப்போதும் நீங்கள் அமைன் ல் இருந்து லைசினுக்கு கொடுக்கலாம் அர்ஜினைன் பார்த்தால் குழுவும் உள்ளது அலனின் மற்றும் வெலைன் இவற்றில் அழிபாட்டிக் உள்ளது அரோமாட்டிக் என்றால் என்ன டிரிப்டோபன் டைரோசின் அவற்றில் பல கெமிக்கல் குழுக்கள் இருந்தால்இவை ப்ரோடீன்களின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டைப் புரிந்து கொள்ள முக்கியம் ஏனெனில் இந்த குழு மடிப்புக்கு சில செயல்முறைகளைத் தொடங்குகிறது மேலும் அவை ப்ரோடீன்களின் அமைப்பின் உறுதித்தன்மையை வழங்க முயற்சிக்கின்றன எனவே அமினோ ஆசிட்களின் பல்வேறு பண்புகள் யாவை இரண்டு வெவ்வேறு குழுக்களை வகைப்படுத்த 20 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் அதே போல் அவை கெமிக்கல் குழுக்கள் காரணமாக வெவ்வேறு கெமிக்கல் குழுக்களுக்கு சொந்தமானவை என்றால் அவை வெவ்வேறு வகையான தொடர்புகளை உருவாக்குகின்றனவா முதலாவது நான் போலார் ரெசிடுஸ்களை அல்லது ஹைட்ரோபோபிக் ரெசிடுஸ்களை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே முக்கியமாக அல்கைல் குழுக்கள் அல்லது அரோமாட்டிக் குழுக்களுடன் இருக்கிறது எனவே இந்த எச்சங்கள் ஹைட்ரோபோபிக் இடைவினைகளை உருவாக்குகின்றன ஹைட்ரோபோபிக் தொடர்பு என்றால் என்ன ஒரு மையத்தை உருவாக்குங்கள் இந்த நான் போலார் குழுக்கள் ஒருவருக்கொருவர் கடைபிடிக்கப்படுவது அவை அக்வஸ் சூழலில் ஒருவருக்கொருவர் தொடர்பு படுத்துகிறது எனவே இந்த அக்வஸ் சூழலை நீங்கள் சரியாகக் கண்டால் எனவே இந்த குழுக்கள் எண்ணெய் நீர் பரிசோதனை போன்ற குழுவை உருவாக்கினால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருங்கி வருகிறார்கள் நீங்கள் ஒரு எண்ணெயை ஒரு தண்ணீரில் வைத்தால் அவை ஒருவருக்கொருவர் நெருங்கி வருகின்றன அவை ஒரு குழுவை உருவாக்குகின்றன எனவே இது ஹைட்ரோபோபிக் இன்டராக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் ஹைட்ரோஃபிலிக் ரெசிடுஸ்கள் போன்ற துருவ அமினோ ஆசிட் வேறு வகையான ரெசிடுஸ் செயல்பாட்டுக் குழுக்கள் எனவே இந்த கெமிக்கல் குழுக்களின் போலாரிட்டி ஐ நாங்கள் ஆராய்வோம் இங்கே அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களை போலாரிட்டி அமைடுகள் மற்றும் ஆசிட்களின் அதிகரித்த வரிசையில் இருக்கிறது பின்னர் ஆல்கஹால் மற்றும் அமீன் ஈதர் மற்றும் அல்கலைன் விட அதிகம் எனவே மூன்று வெவ்வேறு வகையான அமினோ ஆசிட்கள் உள்ளன எனவே அவற்றில் சில குளுட்டமைன் மற்றும் அஸ்பாரகின் போன்ற நடுநிலையானவை மேலும் குளுட்டமிக் ஆசிட் அஸ்பார்டிக் ஆசிட் போன்ற ஆசிட்டும் சில அடிப்படை லைசின் மற்றும் அர்ஜினைனும் ஆகும் எனவே இந்த ரெசிடுஸ்கள் இருந்தால் அவை பல்வேறு வகையான தொடர்புகளை கொண்டுள்ளன உதாரணமாக நீங்கள் அசிடிக் மற்றும் அடிப்படை அமினோ ஆசிட்களை எடுத்துக் கொண்டால் அவை உருவாகின்றன எந்த வகை இடைவினைகள் உப்பு பிரிட்ஜ் எலெக்ட்ரோஸ்டாடிக் இடைவினைகள் ஏனெனில் பாசிட்டிவ் சார்ஜ் ரெசிடுஸ்களுக்கும் நெகடிவ் சார்ஜ் ரெசிடுஸ்களுக்கும் இடையிலான தொடர்பு அதேபோல் மற்ற துருவ ரெசிடுஸ்களும் ஹைட்ரஜன் பாண்ட்களை சரியாக உருவாக்க விரும்புகின்றன அதேபோல் 20 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் வெவ்வேறு வகையான இன்டெரெக்ஷன்ஸ்களை உருவாக்குவதற்கும் மடிப்புகளைத் தொடங்குவதற்கும் ப்ரோடீன்களின் நிலைத்தன்மையை பராமரிக்கப்படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் 4 அமினோ ஆசிட்கள் இருக்கிறது அவை லூசின் பினைல்அலனின் வாலின் மற்றும் அலனின் ஆகும் எனவே இந்த அமினோ ஆசிட்களை நான்போலாரிட்டி அதிகரிக்க முடியுமா அதாவது அரோமாட்டிக் மிகவும் போலாரிட்டி அற்றதாக கருதி மிகக் குறைந்த முதல் மிக உயர்ந்ததாகத் தொடங்குகிறதா எனவே எது மிகக் குறைவானது ஒரு அலனைன் ஐ தொடர்ந்து எது குறைவானது வாலின் லூசின் பினேல்அலனின் பினேல்அலனின் ஏன் வாலின் ஐ விட குறைந்த நான் போலார் ஐ க்கொண்டுள்ளது அலனினில் எத்தனை CH3 குழு உள்ளது ஒன்று மட்டும் நீங்கள் பார்க்கலாம் ஏனெனில்அலனின் ல் ஒரு CH3 குழு உள்ளது 1 2 3 என்பது சரி எனவே லுசினும் சரி எனவே அதன்படி CH3 குழுக்களின் எண்ணிக்கையைப் பார்த்தால் அலனைன் குறைவாகவும் வாலின் அதிகமாகவும் உள்ளது எனவே வாலனைன் அலனைனை விட ஹைட்ரோபோபிக் ஆகும் பின்னர் நீங்கள் நான் போலாரிட்டி வரிசையை அதிகரிக்கலாம் இரண்டாவது கேள்வி என்னிடம் 5 6 அமினோ அமிலங்கள் உள்ளன செரைன் குளுட்டமிக் ஆசிட் அஸ்பார்டிக் ஆசிட் லைசின் அலனைன் மற்றும் குளுட்டமிக் அமிலம் எனவே அதிகரிக்கும் போலாரிட்டி உடன் அடிப்படையில் இந்த அமினோ ஆசிட்களை தரவரிசைப்படுத்த முடியுமா அலனைன் ஏனெனில் இது அலிபாடி க் ஆகும் எனவே இது துருவமற்றது இதுதான் முறை முதல் அமைடு ஆசிட் ஐ விட அதிகமாக உள்ளது பின்னர் ஆல்கஹால் பின்னர் அமீன் மற்றும் பின்னர் ஈதர் மற்றும் அல்கேன் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே இந்த கெமிக்கல் குழுக்களை ஒப்பிடுகிறோம் இவை இங்குள்ள 20 வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களில் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் குழுக்கள் அனைத்தும் உள்ளடக்குகிறது எனவே இந்த அலனைன் என்பது நான் போலார் ஆக இருக்கிறது பின்னர் இந்த அமீன் லைசின் மற்றும் செரின் ஆல்கஹால் மற்றும் இவை இரண்டும் ஆசிட் ஆக இருக்கிறது எனவே இந்த இரண்டில் குளுட்டமிக் ஆசிட் மற்றும் அஸ்பார்டிக் ஆசிட் இது ஒரு CH3 குழுவைக் கொண்டுள்ளது எனவே ஒரு குளுட்டமிக் ஆசிட் பின்னர் அஸ்பார்டிக் ஆசிட் மற்றும் இறுதியாக குளுட்டமைன் என இருக்கிறது எனவே இப்போது மூன்றாவது கேள்வி என்னவென்றால் எனவே அமினோ ஆசிட்களில் ஐசோலூசின் அல்லது அலனைன் இருந்தால் அவற்றில் எது கரையாதது ஐசோலூசின் அதிக CH3 குழுவைக் கொண்டிருப்பதால் இது அலனைனை விட கரையாதது எனவே எந்த அமினோ ஆசிட் நீரில் லைசின் அல்லது செரினில் அதிகம் கரையக்கூடியது செரின் ஏனெனில் ஆல்கஹால் குழு நீரில் கரையக்கூடியது எனவே உங்களிடம் 20 வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் இருந்தால் இந்த சிறப்பியல்பு அம்சங்களால் அவை அவற்றின் சொந்த சிறப்பியல்பு அம்சங்களைக் கொண்டுள்ளன அவை ப்ரோடீன் கட்டமைப்புகளில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முனைகின்றன ப்ரோடீன் சங்கிலியை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் ஏனெனில் 20 வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் ப்ரோடீன்களின் கட்டுமான தொகுதிகள் மற்றும் சங்கிலியை உருவாக்குகின்றன எனவே இங்கே நீங்கள்அமினோ ஆசிட்டில் சங்கிலியை வைக்கிறீர்கள் இது ஒன்று NH3 COOH மற்றும் இங்கே இது நான் R ஐ வைக்கும் பக்க சங்கிலி R1 என்பது ஹைட்ரஜன் இரண்டாவது அவை ஒன்றாகச் சேரும்போது கிடைக்கிறது நீர் மூலக்கூறுகளை நீக்குவதன் மூலம் OH மற்றும் H ஆகியவை நீரை நீக்குவதை உருவாக்குகின்றன பின்னர் அவை பெப்டைட் பாண்ட் ஐ சரியாக உருவாக்குகின்றன எனவே நீங்கள் இப்போது பார்த்தால் CO மற்றும் NH இங்கே இருக்கிறது எனவே இது வலுவான பாண்ட் ஐ உருவாக்குகிறது இது ஒரு பகுதி இரட்டை பாண்ட் தன்மை எனவே இவை பெப்டைட் பாண்ட் என்று அழைக்கப்படுகிறது இது NH CO பாண்ட் என்பது பெப்டைட் பாண்ட் எனவே இது ரெசிடு ஒன்று ஆகும் இது ஒரு பெப்டைட் பாண்ட் அதேபோல் நீங்கள் மேலும் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களை இணைத்து இறுதியாக அவை ப்ரோடீன்ச் சங்கிலியை உருவாக்குகின்றன பல பெப்டைட்களை ஒன்றாகக் காண்கிறீர்களா என்று பாருங்கள் ஏனெனில் அவை பாலிபெப்டைட்களை உருவாக்குகின்றன ஆனால் இறுதியாக அவை செயல்பாட்டு ப்ரோடீனையும் உருவாக்குகின்றன ஒரு செயல்பாட்டு ப்ரோடீன்ற்கு இந்த அமினோ ஆசிட்டின் வரிசை குறிப்பிட்டது இயற்கையானது அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் ஒரு குறிப்பிட்ட கலவையை ஒரு செயல்பாட்டு ப்ரோடீன் ஐ உருவாக்குகிறது உதாரணமாக உங்களிடம் பாலிபெப்டைட் இருந்தால் அனைத்து பாலிபெப்டைட்களும் ப்ரோடீன்களா இல்லையா என்பது கேள்வி இல்லை அனைத்து ப்ரோடீன்களும் பாலிபெப்டிடேஸ்களாக இருக்கிறதா இல்லையா ஆம் எல்லா ப்ரோடீன்களும் பாலிபெப்டைட்களாக இருப்பதால் நீங்கள் ஒரு பாலிபெப்டைட்டைக் காணலாம் ஆனால் பாலிபெப்டைடுகள் ப்ரோடீன்கள் அல்ல ஏனெனில் நீங்கள் பாலிபெப்டைட்களை உருவாக்க முடியும் ஆனால் அவை செயல்படவில்லை ஏனெனில் இயற்கை என்பது அமினோ ஆசிட்டின் ஒரு குறிப்பிட்ட கலவையை தேர்ந்தெடுக்கும் இப்போது நீங்கள் வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களை இணைத்தால் ஒரு குறிப்பிட்ட கலவையானது ஒரு செயல்பாட்டு ப்ரோடீன்யும் நீங்கள் ப்ரோடீன்களை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு வகைகள் உள்ளன இங்கே நான் முக்கியமாக 3 வெவ்வேறு குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டேன் ஒன்று குளோபுலர் ப்ரோடீன் பைப்ரஸ் ப்ரோடீன்ஸ் மற்றும் மெம்பிரான் ப்ரோடீன்ஸ் என்பது சரியானது குளோபுலார் ப்ரோடீன்ஸ் பொதுவாக குளோபுலார் வடிவத்தில் உள்ளன அவை முக்கியமாக செயல்பாட்டு ப்ரோடீன்களாக இருக்கின்றன அவை பல்வேறு செயல்பாடுகளைச் செய்கின்றன மற்றும் நீங்கள் பைப்ரஷ் ப்ரோடீன்களுக்குச் சென்றால் இது முக்கியமாக கட்டமைப்பு ப்ரோடீன்கள் என்றும் அழைக்கப்படும் முக்கியமான கட்டமைப்பு ப்ரோடீன்கள் ஆகும் இது அமைப்புக்கு வலிமையை அளிக்கிறது எடுத்துக்காட்டாக நாம் எங்கே பைப்ரஷ் ப்ரோடீன்களைக் கண்டறியலாம் மாணவர் நைல்ஸ் நைல்ஸ் மாணவர் டெண்டோன்ஸ் டெண்டோன்ஸ் மற்றும் முடி மற்றும் முக்கியமாக கட்டமைப்பு பங்கு மற்றொரு வகை ப்ரோடீன்கள் அவை மெம்பிரான் ப்ரோடீன்கள் என அழைக்கப்படுகின்றன மெம்பிரான் ப்ரோடீன்கள் ஒன்று சவ்வு பகுதியில் லிப்பிட் சூழலில் ப்ரோடீன்கள் எம்பேட்ட் செய்யப்படுகின்றன எனவே இங்கே எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறேன் இது குளோபுலர் ப்ரோடீன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவை ஒரு பைப்ரஸ் ப்ரோடீன்னிற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் நீளமான சங்கிலிகளைக் காணலாம் இவை மெம்பிரான் ப்ரோடீன்களுக்கு எடுத்துக்காட்டு ஆகும் மெம்பிரான் ப்ரோடீன்களைப் பார்த்தால் அவற்றில் இரண்டு வகைப்படும் ஒன்று ஆல்பா ஹெலிகல் மெம்பிரான் ப்ரோடீன்கள் மற்றொன்று பீட்டா பர்ரேல் மெம்பிரான் ப்ரோடீன்கள் கிராம் நெகடிவ் பாக்டீரியாவைக் கண்டால் இது திட்ட வரைபடம் எனவே நீங்கள் ஒரு சைட்டோபிளாமை க்காணலாம் மேலும் அவை இங்கே அவுட்டர்க் ஸ்பேஸ்ஸை கொண்டுள்ளன இங்கே அவை இரண்டு மெம்பிரான்களைக் கொண்டுள்ளன ஒன்று இன்னர் மெம்பிரான் இது சைட்டோபிளாசம் மற்றும் பெரிப்ளாசம் இடையே உள்ளது மற்றும் வெளிப்புற மெம்பிரான் பெரிப்ளாசம் மற்றும் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு இடையில் உள்ளது எனவே இந்த மெம்பிரான்களையும் மெம்பிரான் பகுதிக்குள் இடமளிக்கப்படும் ப்ரோடீன்களின் கட்டமைப்புகளையும் நீங்கள் ஆராய்ந்தால் அது முக்கியமாக உள் மெம்பிரேன்னில் உள்ள புரதங்கள் என்றால் அவை ஆல்பா ஹெலிகல் தகவல்களைக் கொண்டுள்ளன ஏனெனில் இது முக்கியமாக செயல்பாட்டு புள்ளியாகும் அவர்களிடம் ஆல்பா ஹெலிகல் தகவல்கள் உள்ளன பெரிப்ளாசம் மற்றும் அவுட்டர் இடையில் இருக்கும் வெளிப்புற மெம்பிரான்னை நீங்கள் கண்டால் அவை முக்கியமாக பீட்டா ஷீட்களுடன் இருக்கும் எனவே இவை பீட்டா பர்ரேல் மெம்பிரான் ப்ரோடீன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அவை இந்நர் மெம்பிரான் ப்ரோடீன்கள் அல்லது ஆல்பா ஹெலிகல் மெம்பிரான் ப்ரோடீன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இங்கு அவை பீட்டா பர்ரேல் மெம்பிரான் ப்ரோடீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது ஒன்று அல்லது ஒரு விதிவிலக்கு மட்டுமே இலக்கியத்தில் அறியப்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து மெம்பிரான் ப்ரோடீன்களையும் தவிர பல்வேறு வகையான உறுதிப்படுத்தல் அவை இந்நர் மெம்பிரான்களில் ஆல்பா ஹெலிகல் மெம்பிரான் ப்ரோடீன்களையும் வெளிப்புற மெம்பிரேனில் பீட்டா பர்ரேல் உறுதிப்படுத்தலையும் கொண்டிருக்கின்றன எனவே இப்போது நீங்கள் உலகளாவிய ப்ரோடீன்கள் அல்லது நார்ச்சத்துள்ள ப்ரோடீன்கள் அல்லது சவ்வு ப்ரோடீன்களைப் பார்த்தால் அவை வேறுபட்ட கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு விதிகளைக் கொண்டுள்ளன இந்த ப்ரோடீன்களின் செயல்பாடுகளைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்குகிறது எனவே க்ளோபுலர் ப்ரோடீன் உடைய முக்கிய செயல்பாடுகளில் ஓன்று உள்ளது மாணவர் என்ஸ்ய்மாடிக் என்சைம்ள் என்ஸ்ய்மாடிக் செயல்பாடு என்பது சரியானது எனவே இந்த ப்ரோடீன்களின் முக்கிய செயல்பாடு ஆகும் எனவே என்சைம்கள் ஒரு கெமிக்கல் எதிர்வினையின் வீதத்தை அதிகரிக்கும் கடலிடிக் செயல்பாட்டைக் கொண்ட சிறப்பு ப்ரோடீன்கள் எனவே முழு ப்ரோடீன்னையும் எடுத்துக் கொண்டால் இந்த என்சைம்மின் ஒரு பகுதியான ஒரு சில ரெசிடுஸ் மட்டுமே 3 முதல் 4 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் என்று கூறினால் இது நேரடியாக கடலிசிஸ் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளது எனவே இந்த கடலிடிக் ரெசிடுஸ்ஸைக் கொண்ட பகுதியானது சப்ஸ்ட்ரெட் உடன் பைண்ட் செய்து வினைகளை செய்கிறது இந்த செயல் ஆக்ட்டிவ் சைட் ரெசிடுஸ் என்று அழைக்கப்படுகிறது அவை கடலிசிஸ் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளன இந்த செயலில் உள்ள ரெசிடுஸ்கள் ஆக்ட்டிவ் சைட் ரெசிடுஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே எடுத்துகாட்டுக்காக ஒன்று கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இது என்சைம்களின் குடும்பம் இது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை பைகார்பனேட்டுக்கு மாற்றுவதை காட்டலிஸ் செய்கிறது எனவே கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தண்ணீரையும் இந்த என்சைமும் கொடுத்தால் அவை பைகார்பனேட் மற்றும் திசுக்களில் மற்றும் அதிக கார்பன் டை ஆக்சைடு செறிவில் மாறுகின்றன நுரையீரல் மற்றும் குறைந்த கார்பன் டை ஆக்சைடு செறிவு விஷயத்தில் இந்த பைகார்பனேட் CO2 மற்றும் H2O ஆக குறைக்கப்படுகிறது இது மற்றொரு எடுத்துக்காட்டு இங்கே நான் பெரும்பாலான கார்போனிக் அன்ஹைட்ரேஸின் செயலில் உள்ள சைட் போன்ற மெட்டல் என்ஸைம்களுக்கான உதாரணத்தைக் காட்டுகிறேன் இங்கே நீங்கள் ஜின்க் அயான்களைப் பெறும் இது வெவ்வேறு 3 ஹிஸ்டைடின்களால் ஒருங்கிணைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே ஒரு ஹிஸ்டைடினைக் காணலாம் மற்றொரு ஹிஸ்டைடின் இங்கே எனவே 3 ஹிஸ்டைடின் ஆகும் எனவே இந்த ப்ரோடீன்கள் அவை மெட்டல் என்ஸைம்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை இந்த ஜின்க் அயனியுடன் ஒருங்கிணைக்கப்படுகின்றன எனவே என்சைமேடிக் விளைவுகளில் மலிக்யூல் அல்லது செயல்முறையின் ஆரம்பம் என்பது சப்ஸ்ஸ்ரேட் என்று அழைக்கப்படுகிறது இந்த சப்ஸ்ஸ்ரேட்கள் செயல்முறையின் ஆரம்பம் மேலும் இது ஒரு ப்ரோடீன்ஸ் ஆகும் எனவே இவை தான் ப்ரோடீன்கள் மேலும் சப்ஸ்ஸ்ரேட்கள் ஆகும் வெவ்வேறு சப்ஸ்ஸ்ரேட்களாக மாற்றப்பட்டவை அவை தயாரிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் இங்கே தயாரிப்புகளை பார்க்கலாம் எனவே நீங்கள் இங்கே என்ஸைம் புரதத்தைக் கண்டால் இங்கே மூலக்கூறுகள் அவை செயலில் உள்ள சைட்டில் ப்ரோடீன்களுடன் பிணைக்கப்படுகின்றன இது செயலில் உள்ள தளங்கள் வினையூக்கத்தில் ஈடுபட்டுள்ள 3 முதல் 4 ரெசிடுஸ்கள் மற்றும் இந்த சைட் என அழைக்கப்படும் சில ரெசிடுஸ்கள் செயலில் உள்ள சைட் ஆகும் எனவே இங்கே இந்த செயலில் உள்ள தளங்களுடன் தொடர்பு கொள்கிறது பின்னர் என்ஸைம் வடிவத்தை மாற்றுகிறது மற்றும் அது சப்ஸ்ட்ரேட் பிணைக்கிறது பின்னர் அவர்கள் குழுவை உருவாக்கும் போது இது தயாரிப்புகள் பயணிக்கிறது எனவே எதிர்வினையின் வீதத்தைச் செய்யுங்கள் பின்னர் எதிர்வினை அதிகரிக்கவும் பின்னர் இறுதியாக பகுதி சரியாக வெளிவருகிறது எனவே நீங்கள் இங்கே அவர்களைப் பார்த்தால் இது சப்ஸ்ட்ரேட் மற்றும் அவை தொடர்புபடுத்தும் ப்ரோடீன் மற்றும் இறுதியாக இப்போது தயாரிப்புகள் வெளிவருகின்றன இப்போது பல்வேறு வகையான என்சைம்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஒன்று ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் இது ஒரு என்சைம் இது ஆல்கஹால் உடைக்க உதவுகிறது ஏனெனில் ஆல்கஹால் அதை ஆல்டிஹைடுகள் அல்லது கீட்டோன்கள் போன்றவை டாக்ஸிக்த்தன்மையுடையது எனவே நீங்கள் ஆல்கஹால் உட்கொள்ள விரும்பினால் அவற்றில் இந்த என்சைம் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் இருக்க வேண்டும் ஏனெனில் இல்லையெனில் இது டாக்ஸிக் தன்மை வாய்ந்தது எனவே இது ஒரு பிரச்சனை எனவே உங்களிடம் இந்த என்சைம் இருந்தால் இது ஒரு ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன்களாக வெட்டப்படும் பின்னர் ஆக்ஸிடேஷன் போன்ற பல்வேறு செயல்முறைகளிலும் கடலிசிஸ் செய்யப்படுகிறது என்சைம்கள் இருப்பதால் இந்த டேட்டாபேஸ் பிரெந்தா என்று அழைக்கப்படுகிறது மற்றும் வெவ்வேறு செயல்பாடுகள் மற்றும் வெவ்வேறு பண்புகள் பற்றிய தகவல்களைக் கொண்டுள்ளது 2000 களின் முற்பகுதியில்அவர்கள் தொடங்கினர் பின்னர் அவர்கள் தொடர்ந்து தரவுகளை சேகரித்தனர் மற்றும் நிதி நெருக்கடி காரணமாக பெயர் எண் மற்றும் ஒத்த சொற்கள் மற்றும் பலஅவற்றின் எதிர்வினை மற்றும் தனித்தன்மை பற்றிய தகவல்களைக் கொண்டுள்ளன எனவே பாத்வேஸ் மற்றும் சப்ஸ்ட்ரெட் மற்றும் செயல்பாட்டு பாராமீட்டர்ஸ் மற்றும் Kd IC50 மதிப்புகள் மற்றும் pH என பலவற்றை சொல்கிறேன் பின்னர் இந்த தரவில் அது ஐசோலேஷன் மற்றும் தயாரித்தல் கொண்டுள்ளது அவை எவ்வாறு என்ஸைம் களைத் தயாரிக்கின்றன மற்றும் நிலைத்தன்மை கட்டமைப்புகள் மற்றும் வெவ்வேறு நோய்கள் மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது மேலும் இது பயன்பாடுகள் மற்றும் பொறியியல் தொடர்பானவற்றை வழங்குகிறது எனவே இந்த என்ஸைம் எங்கே பயன்படுத்தப்படுகிறது தொழில்களில் அவை பயன்படுத்திய பல என்ஸைம்கள் உள்ளன எனவே பிரெண்டா டேட்டாபேஸ்களில் அனைத்து தகவல்களும் கொடுக்கும் இது வெப்சைட் ஆகும் பிரெண்டா என்சைம் டாட் ஆர்க் இந்த வெப்சைட்டில்லிருந்து தகவல்களைப் பெறலாம் எனவே அவர்கள் இந்த என்ஸைமை உருவாக்கும் போது எனவே டேட்டாபேஸ் அவர்கள் 4 வெவ்வேறு எண்களைக் கொடுக்கிறார்கள் இது என்சைம் கமிஷன் எண் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அவை 4 எண்களை புள்ளிகளால் பிரிக்கின்றன உதாரணமாக இங்கே நான் EC 3 11 4 சரி என்று குறிப்பிட்டுள்ளேன் எனவே ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு வகைப்பாட்டிற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது இதற்கு நீங்கள் ஒரு EC 3 4 11 4 ஐக் கண்டால் சரி எனவே பல்வேறு வகையான என்ஸைம்கள் உள்ளன இது ஒரு குறிப்பிட்ட வகை என்ஸைம்க்கு பொருள் முதல் ஒன்று கிளாஸ் ஆகும் எனவே EC3 இவை ஹைட்ரோலேஸ்கள் இவை வேறு சில மூலக்கூறுகளை உடைக்க தண்ணீரைப் பயன்படுத்தும் என்சைம்கள் பல்வேறு வகையான என்சைம் வகுப்புகள் உள்ளன அவை 6 உயர் மட்ட குறியீடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே EC 1 EC 2 EC 3 EC 4 EC 5 EC 6 ஆகியவற்றை மூலம் நீங்கள் இந்த எண்ணைக் கொடுத்தால் நீங்கள் EC 2 ஐ வைத்தால் அந்த என்சைம் டிரான்ஸ்பரேஸ் என்ற என்சைம் ற்கு சொந்தமானது என்பதை உடனடியாக அறியலாம் இது EC 1 ஆக இருந்தால் ஆக்ஸிடோரடக்டேஸ் என்பது சரியானது எனவே இது EC 1 ஆக இருந்தால் அதன் ஆக்சிடோரிடக்டேஸ் மற்றும் இவை ஆக்ஸிடடேசன் அல்லது ரிடக்ஸ்ஸன் வினை வினையூக்கப்படுவதை நீங்கள் காணலாம் இவை எடுத்துக்காட்டுகள் இங்கே ஆக்ஸிடேஸ் மற்றும் டீஹைட்ரஜனேஸ் AH பிளஸ் B இவை A பிளஸ் BH என வழங்கப்படுகிறது அது குறைக்கப்படுகிறது அல்லது ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது மற்றும் EC 2 இவை டிரான்ஸ்பரேஸ் ஆகும் இது AB பிளஸ் B மூலம் A பிளஸ் BC வினையை தருகிறது இது A பிளஸ் BC மற்றும் EC 3 ஹைட்ராலைசிஸ் செய்யப்படுகிறது இவை ஹைட்ட்ரொலைசிஸ்ஸை உள்ளடக்கியது AB பிளஸ் H2O இங்கே நீர் மாலிக்யூலை பற்றி சொல்லப்படுகிறது மேலும் இங்கே AOH பிளஸ் B இவை H ஆக மற்றும் EC 4 குறைவாக இருக்கிறது மற்றும் EC 5 என்பது ஐசோமரேஸ் மற்றும் EC 6 என்பது லைகேஸ் ஆகும் அதேபோல் என்சைம்களின் 6 உயர்மட்ட வகைப்பாடுகளும் உள்ளன பின்னர் ஒவ்வொரு உயர் மட்டத்திலும் துணைப்பிரிவுகள் உள்ளன நீங்கள் இங்கே பார்த்தால் EC3 என்றால் என்ன இந்த என்சைம்கள் ஹைட்ரோலேஸ் என்பதால் அவை வேறு சில மாலிக்யூல்லை உடைக்க தண்ணீரைப் பயன்படுத்துகின்றன இது EC3 என்பது ஹைட்ரோலேஸ் ஆகும் இதன் பொருள் அவை பெப்டைட் பாண்ட்களில் செயல்படுகின்றன இங்கு அடுத்த நிலை 3 11 ஐக் காண்க 3 ஹைட்ரோலேஸ் மற்றும் 4 பெப்டைட் பாண்ட்களில் உள்ளது மற்றும் 11 என்பது அமினோ ஆசிட்டின் டெர்மினல் பக்கத்திலிருந்து பிளவுகளை அளிக்கிறது மற்றும் இங்கே கடைசி வகைப்பாடு 3 4 மற்றும் இவை ஹைட்ரோலேஸ்கள் ஆகும் பெப்டைட் பாண்ட்கள் மற்றும் டெர்மினல் இறுதியில் அவை செயல்படுகின்றன செயல்படுகின்றன எனவே கடலிடிக் சைட் ரெசிடுஸ்களை புரிந்து கொள்ள கடலிடிக் சைட் அட்லஸ் எனப்படும் மற்றொரு டேட்டாபேஸ் இருக்கிறது இது CSA கடலிடிக் சைட் ஆகும் இதில் என்ன செய்தார்கள் எனவே அவர்கள் என்சைம்களின் கடலிடிக் சைட் ரெசிடுஸ் தகவல்களை சேகரித்தனர் டேட்டாபேஸ்களைப் பற்றி முந்தைய வகுப்பில் விவாதித்தேன் எனவே தரவு இலக்கியத்தில் சிதறடிக்கப்படுகிறது அவை லிட்ரேசரில் கிடைக்கும்போது அவை கட்டமைப்புகளைத் தீர்க்கும்போது அனைத்து என்சைம்களின் கடலிடிக் சைட்கள் பற்றிய தகவல்களை சேகரித்தன அவர்கள் என்சைம்கள் பற்றிய தகவல்களைப் பெற்றனர் மற்றும் என்சைம்மிலிருந்து அவர்கள் கடலிடிக் தளங்களை சேகரித்தனர் கடலிசிஸ் சைட் அட்லஸ் என்று அழைக்கப்படும் இந்த டேட்டாபேஸ்ஸை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் எங்களிடம் போதுமான தரவு இருந்தால் தளங்கள் சரியாகத் தெரியாவிட்டால் ரெசிடுஸ்களை அடையாளம் காண இந்தத் தரவு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இந்த டேட்டாபேஸ்ஸில் கிடைக்கும் தரவை அவர்கள் பயன்படுத்தினர் மேலும் சிறப்பியல்பு அம்சங்களைப் படிக்கவும் கடலிடி க் அம்சங்களை அடையாளம் காணவும் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் பயன்படுத்தலாம் தகவல்களைப் பயன்படுத்தி அவர்கள் கடலிடிக் சைட் ரெசிடுஸ்களை அடையாளம் காண சில மாதிரிகளை உருவாக்கினர் மற்றும் அனைத்து என்ஸைம்களுக்கும் கடலிடிக் சைட் ரெசிடுஸ்களை அவர்கள் கணித்தனர் ஏனெனில் கட்டமைப்பு தெரியவில்லை என்றால் அவை வரிசை தகவல்களைப் பயன்படுத்துகின்றன மேலும் அவை இந்த டேட்டாபேஸ்களிலும் அந்த தகவலை உள்ளடக்கிய கடலிடிக் சைட் ரெசிடுஸ்களை அடையாளம் காண பயன்படுகிறது எனவே கட்டமைப்புகள் அறியப்படாவிட்டால் சோதனை தரவு மற்றும் கணக்கீட்டு ரீதியாக அடையாளம் காணப்பட்ட கடலிடிக் சைட் ரெசிடுஸ்கள் இரண்டையும் இது கொண்டுள்ளது எனவே இப்போது நீங்கள் PDB குறியீடுகளில் தேடலாம் போன்ற பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் கடலிடிக் சைட் தகவல்களைப் பெறலாம் நீங்கள் PDB குறியீட்டை இங்கே கொடுத்தால் நீங்கள் தேடலாம் பின்னர் சுவிஸ் புரோட் குறியீடு அல்லது யூனிபிரோட் குறியீட்டை இங்கே கொடுக்கலாம் அல்லது EC எண் ஐ கொடுக்கலாம் எனவே இங்கே EC எண் 1 1 ஐ கொடுக்கிறேன் இவற்றில் 1 1 என்றால் என்ன ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் இவற்றிற்கு 1 1 1 1 என்ற எண்ணை கொடுக்கிறேன் இதை நீங்கள் கொடுத்தால் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸுடன் தொடர்புடைய அனைத்து PDB குறியீடுகளையும் நாங்கள் எவ்வாறு பெறுவோம் என்பதை இது காண்பிக்கும் எனவே பல PDB குறியீடுகளை நாம் எவ்வாறு பெறுவது வெவ்வேறு உயிரினங்களில் மற்றும் வெவ்வேறு மூடேஷன் மற்றும் வெவ்வேறு தீர்மானம் என்பது ஆகும் எனவே வெவ்வேறு குறியீடுகளுடன் ஒரே ப்ரோடீன்களைப் பெறுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன எனவே இங்கே நாம் வெவ்வேறு குறியீடுகளைக் காணலாம் இந்த குறியீடுகளில் இருந்து ஏதேனும் ஒன்றைத் தேர்ந்தெடுத்தால் 1A71 என்று சொல்லுங்கள் சரி இங்கே இது 8ADH என்பது ஆக்ஸிடோரடக்டேஸைக்காக இருக்கிறது மேலும் அவை கடலிடிக் சைட் ரெசிடுஸ்களை சரியாகக் கொண்ட செயல்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ரெசிடுஸ்கள் என்ற எண்ணை உங்களுக்குக் கொடுக்கிறது நீங்கள் இங்கு சென்றால் சிவப்பு நிறத்தில் உள்ள சில எழுத்துக்களைக் காணலாம் எனவே இதை இந்த செரீன் இந்த ஹிஸ்டைடின் மற்றும் லுசின் ஆகியவற்றைக் காணலாம் இவை கடலிடிக் சைட் ரெசிடுஸ்கள் ஆகும் எனவேஅவர்கள் என்ன கேட்கிறார்களோ அவை சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது அவை இந்த குறிப்பிட்ட ப்ரோடீன்னிற்கான கடலிடிக் சைட் ரெசிடுஸ்கள் ஆகும் எனவே நீங்கள் ஏதேனும் என்சைம்களுக்கு கடலிடிக் சைட் ரெசிடுஸ்களைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த CSA வைப் பயன்படுத்தி ரெசிடுஸ்களை அடையாளம் காணலாம் அவை ஒரு கடலிடிக் சைட்களாக நன்றாக செயல்படுகின்றன எனவே இப்போது என்சைம்களைப் பற்றி நான் விவாதித்தேன் என்சைம்கள் என்றால் என்ன ஆமாம் இந்த குறிப்பிட்ட ப்ரோடீன்கள் எது கேடலைஸ் வினைகளை ஊக்குவிக்கும் மற்றும் ஆக்ட்டிவ் சைட் எது எதிர்வினை நடக்கிறது இது ரெசிடுஸ்களின் ஒரு சிறிய பகுதியாகும் 3 முதல் 4 ரெசிடுஸ்கள் இந்த வினையை எப்போதும் கொண்ட ஒரு தளம் உள்ளது அவை காடலிட்டிக் சைட் என்று அழைக்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான டேட்டாபேஸ்களைப் பற்றி விவாதித்தோம் என்சைம்களுக்கான டேட்டாபேஸ் என்ன பிரெந்தா டேட்டாபேஸ் மற்றும் கடலிடிக் சைட் ரெசிடுஸ்களை பெறக்கூடிய டேட்டாபேஸ் என்ன கடலிடிக் சைட் அட்லஸ் நாம் என்ஸைம் பற்றிய செய்திகளை பெறலாம்